தொழில்துறை தானியக்க மற்றும் கட்டுப்பாட்டின் 27 ஆம் பாடத்திற்கு வரவேற்கிறோம் முதலில் நாம் கடந்த பாடத்தில் பார்த்த அழுத்தம் மற்றும் பாய்வு கட்டுப்பாடு வால்வுகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் அழுத்தம் மற்றும் பாய்வு கட்டுப்பாட்டு வால்வின் இயக்க முறையின் அடிப்படை கொள்கைகள் பற்றியும் உருளைகள் விகிதாச்சார வால்வின் அடிப்படை கூறுகள் பற்றியும் சர்வோ வால்வுகளின் அடிப்படை கூறுகள் பற்றியும் அறிவதே இந்த பாடத்தின் வழிமுறை நோக்கங்கள் ஆகும் கடந்த பாடத்தில் பார்த்தபடி இதுதான் அழுத்த நிவாரண வால்வுகள் இங்கு உள்ளது ஆகவே முக்கிய பவர் லைன் இதன் வழியாக திரவமானது வரிகளுக்கு பாய்கிறது

ஆகவே இதுதான் திரவம் பாயும் வழி இம்முறையில் தான் அழுத்த நிவாரண வால்வு இயக்க வேண்டிய தேவை ஏற்படும் இதுதான் பைலட் மூலம் செயலை துவக்கலாம் இதுதான் பைலட் போர்ட் பூஜ்யம் ஆகும் ஆனால் இங்கு ஸ்ப்ரிங்

ஆகவே இங்குள்ள அழுத்தமானது வெளியேற்றப்படுகிறது ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவைத் தாண்டி அழுத்தமானது திறக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதற்கு முன்பாக திரவத்தை கொண்டு வழங்கும் பொழுது இங்கு என்ன நடக்கிறது என்றால் இங்கே அழுத்தம் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக பாய்வு கட்டுப்பாட்டு வால்வு பொறுத்து மாறாத வண்ணம் அமையும் அவுட்லெட்டில் முடியும் எனவே அது எவ்வாறு அடையப்படுகிறது இதுதான் இன் லெட் போர்ட் உள்ளது இது வி வடிவில் ஆகவும் இருக்கும் இந்த குறுக்குவெட்டுத் தோற்றத்தை உருவாக்கப்படுகிறது இந்த அழுத்த உயர்வின் ஏற்படுகிறது இயற்கையாகவே இந்த அழுத்த குறைபாடு சரி செய்யப்பட்டதால் அது உயர்ந்துள்ளது ஆனால் இந்த அளவில் இது நிலை நிறுத்தப்படுகிறது நாம் மேலும் இந்த அழுத்த குறைபாட்டை சமமாக இருக்கும் எனவே ஸ்ப்ரிங் வழியாக சரி செய்யப்படுகிறது ஆகவே அழுத்தம் இங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது இங்கிருந்து லோடு ஆகும் தற்பொழுது நாம் பல்வேறு வால்வுகளை பற்றி படித்தோம் முதலில் பம்புகள் மற்றும் மோட்டார்கள் பற்றி பார்ப்போம் ஆகவே உருளைகளில் இது மிகவும் எளிது இதுதான் ஒற்றை ஆக்டிங் உருளை பம்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை வழங்கினால் இது ஒரு விசையை உருவாக்குகிறது ஆகவே இது மேலே செல்லும் அதனால் தான் பவர் ஸ்ட்ரோக் இணைக்க வேண்டும் இரட்டை ஆக்டிங் உருளைகளும் செல்கிறது ஒன்றை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை நகர்த்த நமக்கு அழுத்தம் தேவைப்படும் இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தின் பரப்பளவு இரண்டு பக்கங்களிலும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்படி இருப்பின் இது ஒற்றை ராட் பொருத்தப்பட்டிருக்கும் இதற்கு A2A1 ஆக இருக்கலாம் அல்லது A2 ஐ விட A1 குறைவாக இருக்கலாம் ஆகவே இது மிக எளிமையான சாதனமாகும் அழுத்த கட்டுப்பாடு முறையில் பாய்வு அல்லது அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சில வால்வுகள் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் ஆகவே விகிதாச்சாரம் மற்றும் சர்வோ வால்வுகள் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் நிலை விசை வேகம் போன்றவற்றின் படி இல்லா கட்டுப்பாடு இதன் முக்கிய நன்மையாகும் மற்றும் நாம் இதை இயக்க முடியும் இவைகள் வழக்கமான எலக்ட்ரோ ஹைட்ராலிக் வால்வு செலுத்த முடியும்

ஆகவே அதிக பவர் எடை விகிதத்திற்கு நாம் அதிகரிக்கலாம் இவைகள் திறந்தநிலை தொடங்குவோம் ஆகவே நாம் திறந்தநிலை லூப் நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் நம்முடைய சிஸ்டம் நிலையானதாகவும் என்று அழைக்கலாம் எனவே விகிதாசார வால்வுகள் அது வந்து மறுமுனையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் இங்கு நாம் அவ்வாறு செய்யப்போவதில்லை ஸ்பூலின் இருக்கும்

இது ஆக்சுவேட்டரில் பொருத்துவதன் மூலமாக அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்டது பின்னர் இந்த பம்பின் வால்வின் கட்டுப்படுத்த முடியும் வழக்கமாக பயன்படுத்தப்படும் விகிதாச்சார வால்வில் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் அதாவது ஒரு சர்வோ பெருக்கி மாற்றும் மாற்றி இருக்கும் எனவே இறுதியாக இந்த கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்திலிருந்து எந்த பவரும் இது உருவாக்கும் அல்லது இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரோக்கை செலுத்தப்படுகிறது இது உண்மையான சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது சிலிண்டர் அல்லது மோட்டார் ஆகும் எனவே இது ஒரு விகிதாசார வால்வின் பொதுவான கட்டமைப்பாகும் ஆகவே விகிதாச்சார சொலினாய்டுகள் இருக்க வேண்டும் ஆகவே மின்னோட்டத்தை உண்மையில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயக்கப்பட வேண்டும் ஆகவே இங்கு மின்னோட்டம் மற்றும் விசயன் விகிதம் கட்டுப்படுத்துவதற்கு சமமாக இருக்கும் மின்னோட்ட ஃபீட்பேக் சிறந்த மின்னோட்ட மதிப்பை நமக்கு வழங்குகிறது இதுதான் இதனுடைய விலை குறைவுக்கு காரணமாகும் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விசை கட்டுப்பாட்டு முறையானது இருக்காது இங்கு ஸ்ட்ரோக் கண்ட்ரோல் பற்றி காட்டப்படவில்லை ஆகவே விசை கட்டுப்பாட்டு விகிதாச்சார வால்வின் ஆகவே மின்னோட்டத்தை இணைக்கப்படுகிறது மாறாக இது இணைக்கப்படும் பொழுது இந்த வழியாக நகத்தினால் இது இந்த போர்ட்டுடன் இருப்பதால் இது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு மட்டுமே நகர்கிறது ஸ்ட்ரோக் கட்டுப்பாட்டு சொலினாய்டில் சிறப்பியல்பு இன்னும் நிலையானதாக இருக்கும் இதுதான் வழக்கமாக பயன்படுத்தப்படும் சுற்று அதன் சொந்த எடையால் திரும்பி வர முடியாது ஏனெனில் இந்த சேம்பரிலிருந்து திரவம் வெளியே செல்ல முடியாது ஆகவே 3 நிலை நான்கு வழி வால்வின் என்று அழைக்கப்படுகிறது மற்றவை மிக எளிதாக இருக்கும் இந்த பகுதியை இணைத்தால் திரவமானது இயக்கம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறோம் இது இதனுடைய மிகப்பெரிய நன்மையாகும்